எனவே இந்த டெர்மில் இறுதியாக எஞ்சியிருப்பது வலது கை புறத்தில் இருக்கும் இந்த டேர்மாகும் சரி எனவே டெல்டா செயல்பாட்டை ஒருங்கிணைத்து மற்றும் எங்கள் இன்டெகிரெல் இங்குள்ள ஆரிஜினை உள்ளடக்கியது அது எனது Sε ஆகும் சரி எனவே நாம் என்ன எதிர்பார்க்கிறோம் மாணவர் 1 1 சரி எனவே இந்த டேர்ம் எனக்கு ஒரு 1ஐ கொடுக்க வேண்டும் எனவே இங்கே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சிறிய விஷயம் உள்ளது நான் எழுதிய விதம் இதை 1 டி டெல்டா செயல்பாடு போல் தெரிகிறது எனவே நீங்கள் செய்திருந்தால் இங்கே தவறு செய்யலாம் பின்வருவனவற்றை நீங்கள் அறிந்திருந்தால் உதாரணமாக நீங்கள் இந்த dS ஐ rdrdθ என எழுதி இதை δ என்று எழுதியிருந்தால் இதை நீங்கள் 2π∫rδdr 2π என எழுதலாம் எனவே அதை செய்ய வேண்டாம் சரி எனவே இது சரியான வழி என்னவென்றால் எனவே இது தவறு எனவே இதைச் செய்வதற்கான சரியான வழி இதை டூ டைமென்ஷ்னல் டெல்டா செயல்பாடு என்று மட்டுமே நினைக்கலாம் எனவே ∫∫δx ydxdy 1 சரி எனவே 2 டி டெல்டா செயல்படுகிறது எனவே அதன் ஒருங்கிணைப்பு 1 க்கு சமமாக இருக்கும் எனவே அந்த டேர்ம் c ஆனது 1 க்கு சமம் எனவே இறுதியாக நாம் இங்கு எதை விட்டுவிட்டோம் முதல் டேர்ம் எங்களுக்கு வழங்கியதை மாணவர் 4 4jb சரி அதனால் அவை எங்களுக்கு 4jb கொடுத்தது இரண்டாவது டேர்ம் எங்களுக்கு வழங்கியது என்ன மாணவர் 0 0 மற்றும் இறுதியாக இங்கே என்னிடம் உள்ளது 1 எனவே b j4 இறுதியாக இதை முழுவதுமாக வைத்தால் எனது கிறீன் பங்க்ஷனை j 4 H0 க்கு சமமாக எழுதலாம் நான் இங்கே என்ன தொடங்கினேன் நான் இரண்டு டெர்ம்களுடன் தொடங்கினேன் இரண்டாவது டேர்ம் மட்டுமே எஞ்சியுள்ளது H0 சரி எனவே குழப்பமடைய எளிதான மற்றொரு விஷயம் ஏனென்றால் எங்கள் குறியீட்டில் நாங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கவில்லை நான் இங்கே சரியாக r ஐ எழுதியுள்ளேன் இது டிஃபரென்ஷியல் சமன்பாட்டில் எங்கிருந்து வந்தது என்பதை அடையாளம் காண உதவுகிறது எனவே இந்த வேவ் சமன்பாட்டை பெசல் டிஃபரென்ஷியல் சமன்பாட்டின் மூலம் இங்கே அடையாளம் காண்பதில் இருந்து இந்த r வந்தது எனவே இங்கே எங்கள் r என்ன இது ஒரு ஸ்கேலார் ஏனென்றால் இது இங்கே x பொருந்துகிறது ஒன்றுக்கு ஒன்று மேப்பிங் உள்ளது அதுதான் எல்லா இடங்களிலும் நான் பராமரித்த r எனவே இறுதியாக G இன் கிறீன் பங்க்ஷனிற்கான வெளிப்பாட்டிற்கு நான் வரும்போது இந்த r இன் பொருள் என்ன இது ஒரு ஸ்கேலார் மற்றும் என்ன நான் போலார் கோர்டினேட்களில் இருக்கிறேன் எனவே இந்த மதிப்பு எப்போதும் பாசிட்டிவ் ஏனென்றால் அது டிஸ்டன்ஸ் ரேடியல் டிஸ்டன்ஸ் சரியானது எனவே G எங்கும் இருக்கக்கூடிய இடத்தில் இதை இன்னும் துல்லியமாக எழுத விரும்பினால் இதை நான் எவ்வாறு மாற்ற வேண்டும் மாணவர்r அல்லது r சரி எனவே H0 சரி இது ஒரு சிறிய விஷயம் நீங்கள் டெரிவேட்டிவை மறுபரிசீலனை செய்தால் இது ஏன்r இங்கே வைக்கப்பட வேண்டும் H0 க்கு பதிலாக நீங்கள் எந்த உரையைப் பார்க்கிறீர்கள் என்பதைப் பொறுத்து நீங்கள் H0 ஐக் காணலாம் அதற்கான காரணம் ஆம் j ஆக இருக்கும் ஆனால் நீங்கள் ஏன் தேர்வு செய்வீர்கள் கிறீன் பங்ஷனை யாராவது ஏன் H0 என்று எழுதுவார்கள் மாணவர் இது இன்வெர்ட் குறிப்பு நேரம் 0419 இன்வெர்ட் பிசிகளாக அனுமதிக்கப்படவில்லை இன்வெர்ட் வேவ் கல் பிசிகளாக அனுமதிக்கப்படவில்லை ஆனால் இன்னும் சில இடங்களை நீங்கள் காணலாம் சில டெக்ஸ்ட் புத்தகங்களில் கிறீன் பங்ஷனை சில கான்ஸ்டன்ட் டைம்களாக எழுதப்பட்டிருப்பதைக் காணலாம் H0 எது அது சரியானது அது ஏன் சரியாக இருக்கும் இதுவும் ஏன் சரியாக இருக்கும் எனவே பெசல் டிஃபரென்ஷியல் சமன்பாட்டிற்கு எங்கள் தீர்வை எழுதியபோது எங்களிடம் இருந்ததை நினைவில் கொள்ளுங்கள் எனக்கு H0 H0 என்ற இரண்டு டெர்ம்கள் கிடைத்தன H0 ஐ எவ்வாறு தேர்வு செய்வது மாணவர் அவுட்வெர்ட் நான் அவுட்வெர்ட் வேவ் கு வருவதற்கு முன்பு நான் நினைவில் கொள்ள வேண்டியது என்ன டைம் கான்வென்ஷ்ன் எனவே நான் ejt ஐத் தேர்ந்தெடுத்தேன் H0 வெளிச்செல்லும் வேவ் ஆனால் எனது டைம் கான்ஸ்டன்ட் e jtஎன்றால் மாணவர் H0 பின்னர் அது H0 ஆக இருக்கும் ஏனெனில் H0 பின்னர் வெளிச்செல்லும் வேவ் வெளிச்செல்லும் எனவே உங்கள் டைம் கான்வென்ஷ்ன்ல் மீண்டும் தேர்வு செய்ய வேண்டியதை நீங்கள் காண வேண்டும் எனவே இது இயற்பியல் டெக்ஸ்ட்க்கும் மின் பொறியியல் டெக்ஸ்ட்க்கும் உள்ள பொதுவான வேறுபாடு இயற்பியல் மக்கள் e jt யையும் மின் பொறியியலாளர்கள் ejωt ஐ தேர்வு செய்ய முனைகிறார்கள் எனவே நீங்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் இல்லையெனில் நீங்கள் மைனஸ் அடையாளம் மூலம் எல்லா இடங்களிலும் இருப்பீர்கள் கம்ப்யூடேஷனல் எலெக்ட்ரோமேக்னெட்டிக்ஸ் விஷயத்தில் இரண்டு வகையான ஆசிரியர்களின் கலவையும் உள்ளது எனவே நீங்கள் ஒரு கலவையின் உண்மையான சாத்தியம் சரி எனவே நாம் எல்லா இடங்களிலும் ejωt கன்வெண்க்ஷனோடு ஒட்டிக்கொள்ளப் போகிறோம் அதனால்தான்H0 ஐ சரியாகப் பெறுகிறோம் இப்போது எங்கள் கணிதத்தை எளிமையாக்க நாங்கள் என்ன செய்தோம் என்றால் டெல்டா செயல்பாட்டை ஆரிஜினில் வைத்தோம் இந்த எளிய தோற்ற டிஃபரென்ஷியல் சமன்பாட்டை நாங்கள் பெற்றோம் இப்போது அதை பொதுவானதாக்குவோம் எனவே எந்த இடத்திலும் எனது டெல்டா செயல்பாடு உள்ள வழக்கைக் கருத்தில் கொள்வோம் r' இப்போது எனது தீர்வை எவ்வாறு திரும்பப் பெறுவேன் நாங்கள் என்ன செய்வோம் என்பதில் நாங்கள் ஒப்புக் கொண்டோம் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் ஒரு முறை தீர்வு கிடைத்தவுடன் நான் செய்ய வேண்டியது எல்லாம் மாணவர் ஆரிஜினை மாற்றவும் ஆரிஜினை மாற்றவும் எனவே நான் எழுத வேண்டிய இறுதி வடிவம் என்னவாக இருக்கும் −j4H0k|r−r′| ஏனெனில் இது மறைமுகமாக r ′ ஐ உருவாக்குகிறது ஆரிஜின் மற்றும் r இன் தூரத்தைக் கண்டுபிடிக்கும் r சரி எனவே இதை பிசிகளாக வாதிடுவது எங்களுக்கு நிறைய எளிமைப்படுத்த அனுமதிக்கிறது அதற்கு பதிலாக நீங்கள் ஒரு டெல்டா செயல்பாட்டின் இருப்பிடத்தைத் தேர்வுசெய்தால் ஆரிஜின் அல்ல எல்லாவற்றையும் தீர்க்க வலியுறுத்தினால் தீட்டாவைச் சார்ந்த டெர்ம்களை நீங்கள் சரியாக வைத்திருக்க வேண்டியிருக்கும் உதாரணமாக இந்த ஒருங்கிணைப்பு அச்சில் எனது டெல்டா செயல்பாடு இங்கே முடிந்துவிட்டால் எனது அபிசேர்வேர் இங்கே θ மற்றும் r இல் முடிந்துவிட்டால் வெளிப்படையாக இந்த சோர்ஸை வெளியேற்றும் விதம் இங்கே இந்த பையனுக்கு ஒரு தீட்டா சார்பு உள்ளது எனவே என்னால் முடியாது தீட்டா சார்பு சொற்களை சரி செய்ய என்னால் முடியாது ஆனால் இறுதியாக எல்லா விஷயங்களும் முக்கியமானது இந்த தூரம் சோர்ஸிக்கும் அப்செர்வேருக்கும் இடையிலான தூரம் எனவே இது 2D கிறீன் செயல்பாட்டின் வடிவமாகும் இப்போது நான் இதை முன்னர் குறிப்பிட்டுள்ளேன் இது ஒரு சிறப்பு செயல்பாடு பெசல் செயல்பாடுகளை உள்ளடக்கிய ஹான்கெல் செயல்பாடு முக்கிய யோசனை என்னவென்றால் இந்த செயல்பாடுகளை நீங்கள் மூடிய வடிவத்தில் எழுத முடியாது ஆனால் அது எதைப் போன்றது என்பதை எங்களால் பார்க்க முடியாது என்று அர்த்தமல்லவா எனவே இந்த செயல்பாடு உண்மையில் எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் எனவே அதுதான் இங்கே நாம் வைத்திருக்கிறோம் எனவே நான் இங்கே உங்களுக்குக் காண்பிப்பது இது உங்கள் J0 r நான் அதை பிலேனில் ப்லாட் செய்ததிலிருந்து இது உங்கள் Y 0 சரி எனவே எடுத்துக்காட்டாக இது உங்கள் x அச்சு மற்றும் இது உங்கள் y அச்சு சரி எனவே நான் என்ன செய்கிறேன் நான் x மற்றும் y ஐ ஸ்கொயர் செய்கிறேன் x மற்றும் y இன் ஒவ்வொரு மதிப்பிலும் நான் இந்த செயல்பாட்டை சரி செய்கிறேன் இது ஒரு உண்மையான மதிப்பு J0 என்பது உண்மையான மதிப்புள்ள செயல்பாடாகும் இது எல்லா இடங்களிலும் மதிப்பு வரையறுக்கப்பட்ட மதிப்பைக் கொண்டுள்ளது எனவே இந்த செயல்பாட்டின் அதிகபட்சம் எங்கே நடக்கிறது என்பதை நீங்கள் காணலாம் மாணவர் ஆரிஜின் ஆரிஜின் சரியானது அதன் மஞ்சள் நிற மஞ்சள் இங்கே நிழலாடியது அது ஒரு அலையைப் போல நீங்கள் விலகிச் செல்லும்போது அது சரிவடையத் தொடங்குகிறது Y0 க்கு ஒரே வித்தியாசம் என்ன இதைக் கவனியுங்கள் மாணவர் சரி அது அதன் சரிவுக்குச் செல்கிறது − ∞ மாணவர் 0 வில் சோர்சில் 0 மீண்டும் அது ஒரு போன்றது ஆனால் நான் அதிலிருந்து விலகிச் செல்லும்போது அது சிதைந்து கொண்டிருக்கிறது மேட்லேபில் இல் இதை உருவாக்குவது மிகவும் எளிது X Y புள்ளிகளின் கட்டத்தை உருவாக்க மெஷ்கிரிட் எனப்படும் உங்கள் கட்டளையைப் பயன்படுத்துகிறீர்கள் மேலும் இது ரேடியல் தூரத்தை மதிப்பீடு செய்து இது உறுப்பு வாரியான செயல்பாடு மற்றும் உங்கள் பெசல் J ஐ க் கண்டறியவும் எனவே அவர்களுக்கு பெசல் உள்ளது J பெசல் Y மற்றும் பலவற்றில் நீங்கள் இந்த வித்தியாசமான விஷயங்களை எவ்வாறு உருவாக்குகிறீர்கள் மற்றும் மேற்பரப்பு ப்லாட் என்பது இந்த 3 டி செயல்பாட்டை நீங்கள் ப்லாட் செய்யப் பயன்படுவீர்கள் இப்போது ஆர்வத்தில் இருந்து நிஜ வாழ்க்கையில் இதுபோன்ற ஒன்றைக் கண்டீர்களா மாணவர் மாணவர் ரிப்பிள்ஸ் ரிப்பிள்ஸ் ரிப்பிள்ஸ்கள் புள்ளியில் இருந்தன அல்லது வீட்டிற்கு குளிக்கும்போது நீங்கள் குளிக்கும்போது உங்கள் வாளியில் தண்ணீரை வைப்பீர்கள் இது போன்ற ரிப்பிள்ஸ்களை நீரின் மேற்பரப்பில் காணலாம் உண்மையில் நீங்கள் நீர் மேற்பரப்பிற்கான டிபரென்ஷியல் சமன்பாட்டைப் பார்த்தால் அது ஒரே பெசல் டிஃபரென்ஷியல் சமன்பாடாக மாறும் எனவே தீர்வு பெசல் செயல்பாடு மேற்பரப்பில் உள்ள தண்ணீருக்காக நீங்கள் J0 மற்றும் Y0 க்கு இடையே தேர்வு செய்ய நேர்ந்தால் நீங்கள் எதை தேர்வு செய்வீர்கள் மாணவர் J0 J0 சரி ஏனென்றால் பிசிகளாக Y0 க்குப் போவதால் அர்த்தமில்லை எனவே இன்று முதல் நீங்கள் குளிக்கும்போதெல்லாம் நீங்கள் பெசல் செயல்பாடுகளை சரியாக நினைவில் வைத்திருப்பீர்கள் ஏனென்றால் அவை இயற்கையில் எல்லா இடங்களிலும் 2 டி வகையான அலை பிரச்சினை உள்ள இடங்களில் உள்ளன எனவே 2 டி வேவ் ஒரு பெசல் செயல்பாடு எனவே உயர்நிலைப் பள்ளியில் நான் யாராக இருந்தாலும் பிளேன் வேவ் என்று சொன்னேன் என்ன நீங்கள் ejkx−ωt என்று சொன்னீர்களா ஆனால் இதன் மெக்னிடியூடை நான் ப்லாட் செய்தால் இதன் ஆம்ப்ளிட்யூட் மாறாது அது ஒருபோதும் அழியாத முடிவிலிக்கு செல்லும் வேவ் எனவே இது ஒரு எளிய வகை வேவ் என்றாலும் இது மிகவும் அசாதாரணமான அலை இது மறுபுறம் இவை 2 டி வேவ்கள் அவை மையத்திலிருந்து நீங்கள் வெகுதூரம் செல்லும்போது அவை சிதைவடையத் தொடங்குகின்றன என்பதை பிசிகளாக நீங்கள் காணலாம் அவற்றில் நாம் சரியாக எதிர்பார்க்கிறோம் பின்னர் 3 D வேவ்களுக்கு வருவோம் இதைப் பற்றி ஏதேனும் கேள்விகள் இருந்தால் சரி அதனால் என்ன நடக்கிறது என்பது குறித்த பிசிகளான யோசனை உங்களுக்கு கிடைத்தது எங்கள் டிஃபரென்ஷியல் சமன்பாட்டை பூர்த்தி செய்யும் வேவ்கள் J0 மற்றும் Y0 ஆகியவற்றின் நேரியல் கலவையாகும் ஏன் அந்த நேரியல் கலவையை நாங்கள் தேர்ந்தெடுத்தோம் ஏனென்றால் அது வெளிச்செல்லும் வேவ்களுக்கு ஒரு குறிப்பிட்ட உடல் அர்த்தத்தை எங்களுக்குக் கொடுத்தது அதனால் தான் எங்களிடம் இருந்தது